எனவே அடுத்தது வகை மாற்றம் 3 இதில் ஒரு பழைய bus j என்பது குறிப்பு பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது பஸ் i மற்றும் பஸ் j பழைய பஸ் என்று சொன்னேன் பழைய பஸ் bus j Zb என்ற மின்மறுப்பு வழியாக குறிப்பு பஸ் r உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது படம் 7யில் ஒரு புதிய பஸ் பழைய பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று காட்டப்பட்டது ஆனால் நீங்கள் இந்த முனையைக் கொண்டு வந்தால் இதை இந்த புள்ளியுடன் இணைக்கவும் எனவே இந்த விஷயத்தில் Zb மின்மறுப்பு மட்டுமே உள்ளது இந்த விஷயத்தில் Vk0 சரி ஒரு பழைய பஸ் reference bus ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று காட்டப்பட்டது பஸ் k என்பது குறிப்பு r பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டிருந்தால் Vk0 எனவே சமன்பாடு 20 a வை எடுத்துகொண்டால் அதில் Ik0 என்று சமர்ப்பித்தால் இந்த முனையை இங்கு கொண்டு வந்தவுடன் பழைய பஸ் குறிப்பு பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது ZBus அணியின் பரிமாணம் அதிகரிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது இந்த விஷயத்தில் உங்களுடையது உண்மையில் Vk0 என்பதை தவர மற்ற அனைத்தும் அதே ஆகும் இந்த சமன்பாட்டிலிருந்து முதலில் Ik என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கடைசி வரிசையை எடுத்து எழுதினால் VkZj1I1Zj2I2 ZjjIj ZjnInZjjZbIk என்று ஆகும் எனவே Vk0 என்பதை தவர எல்லாமே அப்படியே இருக்கும் இங்கு Ik 1ZjjZbZj1I1Zj2I2 ZjjIj ZjnInஎன்று பெறுவீர்கள் இது 23 சமன்பாடு எனவே இதில் ith bus ஸின் மின்னழுத்தம் ViZi1I1Zi2I2ZinInZijIk என்று எழுதலாம் இது 24 சமன்பாடு இந்த வெளிப்பாட்டில் Ik வை இங்கே பதிலீடு செய்கிறீர்கள் நீங்கள் அதை மாற்றினால் 24 மற்றும் 23 சமன்பாட்டிலிருந்து கிடைப்பது ViZi1 ZijZj1ZjjZb I1Zi2 ZijZj2ZjjZb I2Zin ZijZjnZjjZb In இது சமன்பாடு 25 இப்போது இந்த முழு விஷயத்தையும் பயன்படுத்தி ஆய்வு செய்வதன் மூலம் இது Zi1 Zi2 என்ற ZBUSOLD பழைய bus யின் அடிப்படைக் கூறுகள் மாறுகிறது எனவே நீங்கள் அவற்றை ஒரு கணித அணியின் வடிவத்தில் வைத்தால் பின்னர் இந்த Zi1 Zi2 இவை பழைய ZBUSOLD அணியின் கூறுகள் இதை நீங்கள் கணக்கிடக்கூடிய வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது இங்கு Zj1Z1j இது அதே சமச்சீர் அணி இது சமன்பாடு 26 இது உண்மையில் வகை 3 மாற்றம் ஆகும்

இதை செய்ய சிறிது பயிற்சி தேவைப்படுகிறது மற்றும் வகை 4 மாற்றத்தின் விஷயத்தில் இங்கே நான் உங்களுக்கு இறுதி வெளிப்பாட்டை மட்டுமே தருவேன் இந்த பகுதியை நீங்களே பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த வழக்கில் வகை 4 மாற்றத்தில் 2 பழைய பஸ்வும் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த 2 Zbus i மற்றும் j பஸ்யிற்கும் இடையே மின்மறுப்பு Zb உள்ளது இங்கே மின்னோட்டத்தின் திசை Ik இங்கே IiIk மற்றும் இங்கே Ij Ik என்று எடுக்கப்படுகிறது எனவே இங்கே இது செயலற்ற நேரியல் n பஸ் சக்தி அமைப்பு நெட்வொர்க் ஆகும் ஆக இங்கு 2 பழைய பஸ்வும் Zb மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் Z அணியின் வரிசை ஒரே மாதிரியாக இருக்கும் அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த படம் 9 மற்றும் சமன்பாட்டிலிருந்து Vi எழுதினால் ViZi1I1Zi2I2 ZiiIiIkZij ZinIn அதுவும்VjZbIkVi இதில் KVL செய்தால்இந்த படத்தை நீங்கள் இப்படி வரையலாம் Vi மற்றும் Vj இங்கு இணைக்கப்பட்டுள்ளது இது உங்கள் 𝑉𝑖 மற்றும் 𝑉𝑗 இது இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது bus i மற்றும் இது bus j மற்றும் இது குறிப்பு பஸ் மின்னழுத்தம் Vi இது உங்கள் பஸ் j மின்னழுத்தம் Vj இது மின்மறுப்பு Zb மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே மின்னோட்டத்தின் திசை Ik எனவே நீங்கள் இங்கே இணைத்தால் இதை வரைந்து Zb யை வைத்து பின் KVL செய்தால் Vj ZbIk Vi என்று ஆகிறது இது சமன்பாடு 28 Vj ZbIk Vi க்கு சமமாக இருக்கும் இது எளிமையான விஷயம் இது Zb இந்த வரியை இப்படி எடுத்து எழுதினால்Vi மற்றும் Vj இங்கு இணைக்கப்பட்டுள்ளது இது உங்கள் 𝑉𝑖 மற்றும் 𝑉𝑗 இது இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது bus i மற்றும் இது bus j மற்றும் இது குறிப்பு பஸ் மின்னழுத்தம் Vi இது உங்கள் பஸ் j மின்னழுத்தம் Vj இங்கே மின்னோட்டத்தின் திசை Ik எனவே இது உண்மையில் Vj ZbIk Vi 0 அதாவது Vj ZbIk Vi ViZi1I1Zi2I2 ZinIn மற்றும் VjZj1I1Zj2I2 ZijIiIk Zjj ZjnIn என்று கிடைக்கும் இது சமன்பாடு 29 மேலும்2827 மற்றும் 29 சமன்பாட்பாட்டைகொண்டும் இவற்றை சமன் செய்தால் ZbkIkZj1I1Zj2I2 ZijIiIk Zjj ZjnInZi1I1Zi2I2 ZiiIiIkZij ZinIn என்று நாம் பெறுகிறோம் நீங்கள் இதை எளிமைப்படுத்துகிறீர்கள்0Zi1 Zj1 I1Zi2 Zj2 I2Zii Zij IiZij Zjj Ij Zin Zjn InZbZiiZjj Zij Zji Ik என்று பெறுகிறோம் இது சமன்பாடு 30 இங்கிருந்து நீங்கள் Ik வெளிப்பாட்டை பெறுவீர்கள் இது ஒரு பெரிய வெளிப்பாடு ஆனால் Ik வை I1 I2 Ii Ij என்று வெளிப்பாடாக பெறுவோம் Ik மற்றும் எல்லாவற்றையும் Vi யில் கொண்டால் ZBUSNEW வை பெறுவீர்கள் எனவேZijZji மற்றும் Ik வின் குணகம் ZbZiZj 2Zi ஏனெனில் இந்த வெளிப்பாட்டில் ZijZji எனவே இந்த வெளிப்பாட்டில் இது 2Zijஆக இருக்கும் Ikவின் குணகம் இதுவாகும் இதன் பொருள் நாம் இதை V1 V2 Vn என்றும் என எழுதலாம் ஆக Vk0மற்றும் இது 0 ஆக இருந்தால் நீங்கள் Ik வை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்தால் சில வெளிப்பாடுகளைப் பெறுவீர்கள் எனவே இது உண்மையில் வகை 4 மாற்றமாகும் உங்கள் கேள்விக்கு இங்கு சில பழைய busகள் புதிய busகள் மற்றும் குறிப்பு பஸ் ஆகியவற்றை முதலில் சொல்ல வேண்டும் அங்கிருந்து தொடங்கி ZBus அணியை உருவாக்குங்கள் ஏதேனும் கொடுக்கப்பட்டால் நீங்கள் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் எவ்வாறு தொடங்குவது குறிப்பு பஸ் வழங்கப்படுகிறது மற்றும் புதிதாக நீங்கள் தொடங்கும் எந்த பஸ்ஸும் புதிய பஸ் ஆக இருக்கும் ஒரு பஸ் ஏற்கனவே கருதப்பட்டால் அது பழைய பஸ் என்று கருதப்படுகிறது எனவே இது வகை 4 type 3 இன் வெளிப்பாடு மிகப்பெரிய கணித தொடர்பை கொண்டு இருந்தாலும் சிறிது எளியதுவே ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் நீங்கள் முறையான வழியை அறிவீர்கள் இந்த எளிய உதாரணத்தைஎடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக இந்த படம் 10யை எடுத்துக் கொண்டால் இது 3 பஸ் சக்தி வலையமைப்பைக் காட்டுகிறது அங்கு குறிப்பு பஸ் உள்ளது பஸ் 1 2 இடையில் j0 2 வழங்கப்படுகிறது மற்ற விஷயங்கள் மீண்டும் மீண்டும் விளக்கவில்லை இங்கு j உள்ளது ஆனால் புரிந்துகொள்ளக்கூடியது இது 3 பஸ் அமைப்பு ஆகும் இது பஸ் 3 0 20 5 ஆக உள்ளது எனவே இப்போது நாம் முதல் படியிலிருந்து தொடங்க வேண்டும் ஏனெனில் இங்கே ZBus OLD இல்லை புதிதாகத் தொடங்குவது எவ்வளவு எளிது என்பதைப் பாருங்கள் இப்போது நாம் கிளை Z1r ஐ சேர்க்க வேண்டும் இது ஒரு யூனிட்டுக்கு 0 5 ஆக உள்ளது அதாவது புதிய பஸ் 1 முதல் குறிப்பு பஸ் 1 வரை எனவே நீங்கள் பரிசீலிக்கும் எந்த பஸ்ஸும் முதலில் ஒரு புதிய பஸ் ஆகவே இருக்கும் எனவே 1 2 குறிப்பு பஸ் ஒற்றை கூறு மட்டுமே உள்ளது எனவே இது ஒரு வகை மாற்றமாகும் அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பஸ் 1றை கருத வேண்டும் எனவே என்ன செய்ய வேண்டும் Zbus 0 50 என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பஸ் 1 முதல் குறிப்பு பஸ் 1 வரை யூனிட் 0 5 யூனிட்டாக உள்ளது இப்போது அடுத்தது வகை 2 மாற்றத்திற்கானது அதாவது கிளை Z21 யை சேர்தால் இது புதிய பஸ்ஸிலிருந்து பழைய பஸ் 1 வரை உள்ளது இந்த பஸ் 1 ஏற்கனவே நாம் முன்பு கருத்தில் கொண்டதே என்பதால் அதை பழைய பஸ் என்று குறிப்பிடுவோம் எனவே இப்போது இந்த பஸ் ஒரு புதிய பஸ் உடன் இணைக்கப்பட்டால் Zbus 0 5 0 5 0 7 ஆக மாறும் இப்போது அது எப்படி வருகிறது என்று அறிந்திடலாம் நீங்கள் அதைச் செய்யக்கூடியதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இது வகை 2 மாற்றமாகும் இந்த பழைய பஸ் ஒரு புதிய பஸ் உடன் இணைக்கப்பட்டால் இது உண்மையில் 2X2 அணி ஆக இருக்கும் எனவே j 1 மற்றும் 𝑘 2 என்ற போது இது Z11 எனவே இந்த வழக்கில் 𝑗 1 ஆக இருக்கும்போது Z11 ஆக இருக்கும் எனவே Z11 முந்தைய மதிப்பு 0 Zbus யின் முதல் மதிப்பு Z11 ஆகும் இது ஒரு 3 பஸ் கொண்ட கணக்கு எனவே 𝑗1 பழைய பஸ் Zj 1 ஆக Zj Zb ஆகும் எனவே Z11 ஏனெனில் 𝑗 1 மற்றும் 𝑘 2 மற்றும் இது தான் கிளை மின்மறுப்பு 1 முதல் 2 வரை உள்ளது இது 0 7 எனவே இது வகை 2 மாற்றம் எனவே இது உண்மையில் ஒரு பழைய பஸ் புதிய பஸ் உடன் சேர்க்கும்போது நமக்கு கிடைப்பது Zbus ஆகும் அடுத்தது இந்த 3வது படி இந்த கணக்கில் கிளை Z13 யை சேர்க்கவும் அதாவது பழைய பஸ் 1 இல் புதிய பஸ் 3 யை சேர்க்கவும் இதுவும் வகை 2 மாற்றமே ஆகும் இந்த விஷயத்தில் புதிய பஸ் 𝑘 3 மற்றும் 𝑗 1 இந்த வழியில் செய்வீர்கள் மேலும் Zb Z31 0 2 மற்றும் Zj Z11 0 5 எனவே Zb Z11 0 இதே வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி j 1 அதாவது Z12 0 5 0 5 0 5 0 7 0 5 0 5 0 5 0 7 இது வகை 2 மாற்றம் இன்னும் அடுத்ததாக படி 4 உள்ளது இது படி 3 ஆகும் இப்போது படி 4 படி 4 என்பது பழைய பஸ் 2 இலிருந்து குறிப்பு பஸ் வரை கிளை Z2r ஐ சேர்க்கிறது இது பழைய பஸ் 2 மற்றும் இது உங்கள் குறிப்பு பஸ் r எனவே Z2r 0 எனவே அந்த கணக்கில் இது வகை 3 ற்கான மாற்றம் ஆகும் எனவே அந்த விஷயத்தில் பழைய பஸ் 𝑗 2 ஏனெனில் ஏற்கனவே இந்த பஸ் 2 கருதப்பட்டு உள்ளது எனவே அந்த பஸ் ஒருபோதும் புதிய பஸ் ஆக இருக்காது அது ஒரு பழைய பஸ் ஆகும் எனவே 𝑗2 மற்றும் 𝑛3 மற்றும் Zb Z2r 0 எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் அறியப்படுகின்றன இந்த கணக்கில் நீங்கள் Zbus NEWபஸ்ஸை புதியதாக கணக்கிட்டால் அது Zbus 0 5 0 5 0 7 0 50 0 2916 0 2084 0 2084 0 2916 0 2084 0 2916 0 2084 0 4916 ஆக கிடைக்கும் ஆனால் இன்னும் அது நிறைவடையவில்லை இன்னும் ஒரு கிளை உள்ளது இது உங்கள் 2 முதல் 3 ஆம் கிளைகளில் உள்ளது இதுவே படி 5 ஆகும் எனவே கிளை 2லிருந்து 3 வரை அதாவது Z23 2 முதல் 3 வரை சேர்க்கவும் எனவே பழைய பஸ் 2 முதல் பழைய பஸ் 3 வரை என்று கருத்தில் கொண்டுள்ளீர்கள் எனவே இவை உண்மையில் பஸ் 2 மற்றும் பஸ் 3 பழைய பஸ்கள் தான் எனவே இது ஒரு வகை 4 மாற்றமாகும் ஆக 𝑛3 i2 3 மற்றும் Zb Z23 0 எனவே சமன்பாடு 32 நாம் இப்படி எழுதினால் என்று கிடைக்கும் எனவே சமன்பாடு 32 இலிருந்து நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதலாம் மற்றும் ZBUS OLD இலிருந்து முன்னர் நாம் பெற்றவையே எப்போதுமே ZBUS OLDஆக இருக்கும் இது செயல்பாட்டு செயல்முறை போன்றது எனவே நீங்கள் இந்த Z கூறுகள் அனைத்தும் முன்னர் கணக்கிடப்பட்ட வை நீங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்தால் ZBUS இதுவாக மாறும் நீங்கள் இறுதியாக ZBUS யை எளிமைப்படுத்தினால் நான் இங்கு மீண்டும் செய்யவில்லை 2084 0 2916 0 2084 0 2916 0 4916 2X0 2793 0 2206 0 3500 இது உங்கள் 3 X 3 ZBUS அணி எனவே கணக்கீட்டு ரீதியாக இங்கு கணினி யின் உதவி உடன் குறியீட்டு முறை தேவைபடுகிறது இந்த 3 பஸ் கணக்கில் சிறிது நேரம் எடுக்கும் ஏனென்றால் உங்கள் கணக்கீடுகள் நிறைய உள்ளன ஆனால் இந்த கணக்கை எளிமைப்படுத்தலாம் இங்கே இது ஒரு 2 குறிப்பு பஸ் இது 2r குறிப்பு பஸ் எனவே 2 busகள் பஸ் 1 மற்றும் பஸ் 2 மற்றும் ஒரே ஒரு குறிப்பு பஸ் அல்லது 1 3 bus மற்றும் 2 3 bus உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் bus 1 2 மட்டுமே இல்லை இந்த பயிற்சியில் உள்ளதைப் போல நீங்கள் பஸ் 1 இலிருந்து குறிப்பு பஸ் மற்றும் பஸ் 2 இலிருந்து குறிப்பு பஸ் வரை சென்றால் ZBUS பஸ் அணி என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கணக்கிடலாம் ஏனென்றால் இதை எப்படி செய்வது என்பதை உங்களுக்குக் காண்பிப்பதே இது எனவே இதையே நீங்கள் ZBUS பஸ் உருவாக்கும் வழிமுறை என்று அழைக்கிறீர்கள் எனவே நாம் எடுக்கும் மற்றொரு சிறிய எடுத்துக்காட்டு படம் 1 இலிருந்து இது பஸ் 3 இல் ஒரு திடமான 3 கட்ட faultகான மாதிரி சக்தி அமைப்பு வலையமைப்பைக் காட்டபட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு fault ஆன மின்னோட்டத்தை தீர்மானிக்க வேண்டும் பின்னர் 𝑉1𝑓 மற்றும் 𝑉2𝑓 மற்றும் c fault மின்னோட்டங்கள் lineகளில் 1 2 1 3 மற்றும் 2 3 மற்றும் Ig1f Ig2f என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த வரைபடத்தில் மின்மாற்றி எதிர்வினை 0 1 மற்றும் இரு ஜெனரேட்டர் எதிர்வினை 0 40 4 ஆகும் ஆனால் நீங்கள் 1 2 3 ஐப் பார்த்தால் இது உண்மையில் 0 20 2 ஆகும் அதே தரவு இதன் fault மின்னோட்டத்தை அதாவது lineனின் மின்னோட்டமான Ig1f Ig2f மற்றும் அதன் மின்னழுத்தம் Vg1f Vg2f யை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சமன்பாடு 8 ஐப் பயன்படுத்தி எழுதினால்If Vr 0ZrrZf ஆகும் இங்கு பஸ் 3 இல் fault ஏற்பட்டுள்ளது அதாவது r 3 fault பஸ் என்பது பஸ் 3 ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இது 1 2 3 ஆகும் எனவே இந்த அமைப்பிற்கான தெவெனின் செயலற்ற நேரியல் 3 bus power system படம் 10 இல் காணலாம் ஏனெனில் இங்கே ஜெனரேட்டர் 0 4 மற்றும் இது 0 1 ஆகும் இங்கே உங்களுக்கு 0 4 என்பது தெரியும் எனவே இது 0 5 ஆகும் ஜெனரேட்டரில் fault ஏற்பட்டால் இந்த அடித்தளம் reference ஆக அமைந்துள்ளது ஏனெனில் ஆம் இங்கு fault ஏற்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு 0 5 ஐச் சேர்த்தால் இறுதியில் இது இதன் சமமான நெட்வொர்க் ஆகும் மற்றும் இது Z அதன் Z கூறுகள் Z அணியை உருவாக்க பயன்படுத்தப்படும் எனக்கு எது கிடைத்தாலும் இது Z எனவே கேள்வி என்னவென்றால் இந்த வகையான சிக்கலுக்கு z வழங்கப்பட்டால் நீங்கள் Z பஸ் அணியை தீர்க்கிறீர்கள் எனவே இப்போது z வழங்கப்பட்டுள்ளது என்றால்If Vr 0ZrrZf V3 0Z3301j0 35 j2 85 pu இந்த Z அணி முந்தைய உதாரணத்திலிருந்து நாம் பெற்றது எனவே 11 சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் VifVi0 Zir Vr 0ZrrZf ஏற்பட்டுள்ளது எனவே எப்போது 𝑖 1 V1fV10 Z23 V3 0Z331 j0 2857 என்று கணக்கிட முடியும் பஸ் 3 இல் fault ஏற்பட்டுள்ளது அதனால் V3f0 இப்போது சமன்பாடு 13 ஐப் பயன்படுத்தி எழுதினால் IfijYijVif Vjf 𝑖12 If12Y12V1f V2f Y120 2857 0 28570 0 இப்போது 𝑖1𝑗2 𝐼𝑓120 0 என்றால் 𝐼𝑓13−𝑗1 4285 𝑝𝑢 மேலும் 𝐼𝑓23−𝑗1 நீங்கள் சமன்பாடு 14 யில் இதை சமர்ப்பித்தால் எனவே IfgiVgi VifjxgijxTi மின்மாற்றி எதிர்வினை மேற்கண்ட சமன்பாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே 𝑉𝑔1′1 0 𝑝𝑢 prefault load சுமை மின்னழுத்தம் 𝑉1𝑓0

எனவே 𝐼𝑓g11−0 40 4286 pu மற்றும் 𝐼𝑓𝑔2−𝑗1 4286 எனவே இந்த 3 கட்ட faultயில் நாம் சில முக்கியமான விஷயங்களை எடுத்துள்ளோம் குறிப்பாக 𝑍 பஸ் உருவாக்கும் வழிமுறையில் எடுத்து தீர்த்துள்ளோம் எனவே படிப்படியாக Zbus ஐ எவ்வாறு உருவாக்குவது மற்றும் இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் fault மின்னழுத்தங்கள் மற்றும் fault மின்னோட்டத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதைக் காட்டியுள்ளோம் ஆனால் இதில் நிறைய கணக்கீடு ஈடுபட்டுள்ளது எண்கள் மற்றும் பிற விஷயங்களுடன் பிரச்சினைகள் கொடுக்கப்படும்போதெல்லாம் வகுப்பறையில் உங்களல் கணினி இல்லாமல் கணக்கிட முடியாது ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ZBus குறியீட்டு முறை கடினம் அல்ல அது மிகவும் எளிதானது ஆனால் உங்கள் அனைவருக்கும் எனது பரிந்துரை இந்த ZBus வழிமுறையைப் பின்பற்றும்போது பொறுமையாக இருங்கள் இப்போது நாம் பார்த்த குறிப்பு பஸ்ஸில் இந்த எளிய 3 பஸ் சிக்கலில் கணக்கீடுகள் செய்யுங்கள் எனவே இதைக் கேட்டமைக்கு மிக்க நன்றி நன்றி